எஆர்எம் ARM இல் உள்ள கண்ட்ரோல் ப்ளோவ் control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களைப் பற்றி இப்போது நாம் விவாதம் செய்ய உள்ளோம் எஆர்எம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set ல் எங்கள் லெக்ச்சர் சீரீஸ் lecture series ன் மூன்றாம் பகுதி இது இங்கு நாம் கண்ட்ரோல் ப்ளோவ் control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களைப் பற்றி பேசுகிறோம் குறிப்பாக சப்ரூட்டீன் கால்ஸ் subroutine calls களைக் கையாளுவதற்குப் பயன்படுத்தப்படும் பிரான்ச் அண்ட் லிங்க் branch and link இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களைப் பற்றிப் பார்ப்போம் மேலும் இந்த வகை கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் இன்ஸ்ட்ரக்க்ஷன் conditional execution instruction களைச் சேர்ந்தவை என்றும் நீங்கள் கருதக்கூடிய கண்ட்ரோல் ப்ளோவ் control flow வகையைப் பற்றி பேசுவோம் கண்ட்ரோல் ப்ளோவ் control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களைப் பற்றிப் பார்ப்போம் நான் முன்பு கூறியது போல் கண்ட்ரோல் ப்ளோவ் control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் சிகுவன்ஸ் ஆப் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் எக்ஸிகுயூஷன் sequence of instruction execution களை மாற்றும் நார்மல் ப்ளோவ் ஆப் எக்ஸிகுயூஷன் normal flow of execution ல் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் பொதுவாக ஒன்றன்பின் ஒன்றாக மெமரி memory யில் சேமிக்கப்படும் பிசி PC அடுத்து எக்ஸிகுயூட் execute செய்யப்பட உள்ள இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களை பாய்ன்ட் point செய்யும் ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction எக்ஸிகுயூஷன் execution ஐ முடிக்கும்போதெல்லாம் நீங்கள் பிசி PC யை 4 ஆல் இங்கிரிமெண்ட் increment செய்கிறீர்கள் இதனால் பிசி PC அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ குறிப்பிடுகிறது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction னும் 32 பிட்ஸ் bits கள் அளவு கொண்டது எனவே நீங்கள் அதை 4 பைட்டு bytes கள் அதிகரிக்க வேண்டும் இப்போது கண்ட்ரோல் ப்ளோவ் control flow ல் இந்த பிசி PC 4 ஆல் அதிகரிக்கப்படவில்லை மாறாக நீங்கள் பிசி PC யை வேறு வாலுயு value ஆல் அப்டேட் update செய்கிறீர்கள் எனவே அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction வேறு எங்காவது இருக்கும் கண்ட்ரோல் ப்ளோவ் control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions வகைகளின் அடிப்படையில் அன்கண்டிஷனல் பிரான்ச் unconditional branch கண்டிஷனல் பிரான்ச் conditional branch பிரான்ச் அண்ட் லிங்க் branch and link மற்றும் கண்டிஷனல் எக்ஸ்கியூசன் இன்ஸ்ட்ரக்சன் conditional execution instruction களாக இருக்கலாம் அங்கு இந்த 4 வகை இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களின் பரந்த வகைகள் உள்ளன இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் முதலாவது அன்கண்டிஷனல் பிரான்ச் unconditional branch இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஆகும் அன்கண்டிஷனல் பிரான்ச் unconditional branch ல் பிரான்ச் branch என்று ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது அதன் நிமானிக் mnemonic வெறும் பி B ஆகும் அசெம்பிளி லாங்குவேஜ் assembly language ல் பி B ஐ டார்கெட் target என்று சொல்கிறோம் எனவே இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்குப் பிறகு நாம் அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்குச் செல்ல மாட்டோம் மாறாக அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction க்கு இங்கே இலக்கு இருக்கும் பிசி PC அதிகரிக்கப்படுவதற்கான வழி என்னவென்றால் பிசி PC பிசி PC 4 என செய்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்வது பிசி டார்கெட் Target என செய்வோம் இதனால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இங்கு சேமிக்கப்படும் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஆக இருக்கும் இது அன்கண்டிஷனல் பிரான்ச் unconditional branch இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் உங்களிடம் இந்த பி B இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இருக்கும்போதெல்லாம் இந்த புதிய அட்ரஸ் address க்கு ஒரு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்பெர் control transfer எப்போதும் இருக்கும் இப்போது நீங்கள் சில நிபந்தனைகளைப் பொறுத்து இந்த ட்ரான்ஸ்பெர் ஆப் கண்ட்ரோல் transfer of control ஐயும் செய்யலாம் இவை கண்டிஷனல் பிரான்ச் conditional branch இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction என்று அழைக்கப்படுகிறது பிரான்ச் இப் நாட் ஈகுவல் என்று ஒரு கண்டிஷனல் பிரான்ச் conditional branch இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction -ஐ இங்கே காட்டியுள்ளேன் இந்த எளிய கோட் செக்மென்ட் code segment ஐப் பார்ப்போம் இது என்ன செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இங்கே நாம் ரெஜிஸ்டர் register ஆர்2 r2 வை 0 Zero வாக இனிஷியலைஷிங் initializing செய்கிறோம் பின்னர் சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் இங்கே சில கணக்கீடுகள் நடக்கின்றன பின்னர் நாம் ஆர்2 r2 உடன் 1 ஐ ஆட் add செய்கிறோம் இதன் ரிசல்ட் result மீண்டும் ஆர்2 r2 இல் சேமிக்கப்படுகிறது பின்னர் ஆர்2 r2 20 ஆகிறதா இல்லையா என்பதை கம்பேர் compare செய்து பார்க்கிறோம் அது 20 இல்லையென்றால் மீண்டும் லூப் loop ற்குச் செல்கிறோம் நாங்கள் இதை ரிபீட் repeat செய்கிறோம் அது 20 ஆகிவிட்டால் அது வெளியே வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction னுடன் தொடர்கிறது இதன் பொருள் இது நாங்கள் செயல்படுத்திய எளிய லூப் loop இது மீண்டும் செட் ஆப் இன்ஸ்ட்ரக்க்ஷன் set of instructions ஐ 20 தடவைகள் timesரிபீட் repeat செய்யும் இந்த வகையான கண்டிஷனல் லூப் conditional loop ஐ செயல்படுத்த இந்த கண்டிஷனல் பிரான்ச் conditional branch இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction -ஐப் பயன்படுத்தலாம் Refer Slide Time 0542 இந்த லிஸ்ட் list ல் இருப்பது போல பி இ BNE மட்டுமல்ல வேறு பல கண்டிஷன்ஸ் conditions களும் பாசிபிள் possible ஆகும் நீங்கள் சில கணக்கீடுகள் அல்லது கம்பாரிசென் comparison களை செய்யலாம் அதன் அடிப்படையில் வேறு எங்காவது ஜம்ப் jump செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று உங்கள் டெஸிஸன் decision ஐ எடுக்கலாம் சப்ரூட்டீன் subroutine கால்ஸ் calls களைப் பற்றி பேசுகையில் பல இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் செட் ஆர்க்கிடெக்சர் instruction set architectures களில் கால் CALL போன்ற சில இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் உள்ளன சப்ரூட்டீன் subroutine ஐ அழைக்க கால் CALL இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு சப்ரூட்டீன் subroutine ஐ அழைக்கும்போது பொதுவாக என்ன நடக்கும் பிசி PC ஸ்டேக் stack ல் தள்ளப்படுகிறது நீங்கள் சப்ரூட்டீன் subroutine -க்குச் ஜம்ப் jump செய்யுங்கள் சப்ரூட்டீன் subroutine எக்ஸிகுயூட் execute செய்யப்படும் சப்ரூட்டீன் subroutine கடைசி இன்ஸ்ட்ரக்சன் instruction ரிட்டர்ன் return இன்ஸ்ட்ரக்சன் instruction ஆக இருக்கும் ரிட்டர்ன் return இன்ஸ்ட்ரக்சன் instruction என்ன செய்யும் இது ஸ்டேக் stack கிலிருந்து கடைசி உறுப்பை பாப் pop செய்யும் அது பிசி PC ல் லோட் load செய்யப்படும் அதாவது கால் CALL இன்ஸ்ட்ரக்சன் instruction எக்ஸிகுயூட் execute செய்யப்பட்ட இடத்திலுள்ள ப்ரோக்ராம் program -க்கு நீங்கள் ரிட்டர்ன் பேக் return back ஆவீர்கள் இது அடுத்த இன்ஸ்ட்ரக்சன் instruction ஐக் குறிக்கிறது ஏனெனில் பிசி PC எப்போதும் அடுத்த இன்ஸ்ட்ரக்சன் instruction -ஐ பாய்ன்ட் point செய்கிறது ஒரு வழக்கமான ப்ராசஸர் processor ல் விஷயங்கள் கையாளப்படுவது அப்படித்தான் ஆனால் எஆர்எம் ARM இல் CALL இன்ஸ்ட்ரக்சன் instruction இல்லை மாறாக பிரான்ச் அண்ட் லிங்க் branch and link எனப்படும் ஒரு இன்ஸ்ட்ரக்சன் instruction உள்ளது சுருக்கமாக பி இங்கே நான் சொன்னது போல் ஸ்டேக் stack இல்லை லிங்க் ரெஜிஸ்டர் link register என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் special register ஆர்14 r14 உள்ளது ரிட்டர்ன் அட்ரஸ் Return address என்பது பிசி PC யின் தற்போதைய மதிப்பு ஆகும் ஒரு இன்ஸ்ட்ரக்சன் instruction செயல்படுத்தப்படும் போதெல்லாம் பிசி PC உடனடியாக 4 ஆல் அதிகரிக்கப்படுகிறது எனவே இது அடுத்த இன்ஸ்ட்ரக்சன் instruction ஐ குறிப்பிடுகிறது அதுதான் ரிட்டர்ன் return அட்ரஸ் address ஆகும் ரிட்டர்ன் அட்ரஸ் Return address லிங்க் ரெஜிஸ்டர் link register இல் சேமிக்கப்படும் பின்னர் நீங்கள் சப்ரூட்டின் subroutine -க்கு ஜம்ப் jump செய்யவும் நீங்கள் ரிட்டர்ன் பேக் Return back ஆக முயற்சிக்கும்போது நீங்கள் ஆர்14 r14 இல் சேமிக்கப்பட்ட அட்ரஸ் address க்குத் ஜம்ப் பேக் jump back செய்யவேண்டும் இவ்வாறு தான் எஆர்எம் ARM இல் சப்ரூட்டீன் கால் subroutine call ரிட்டர்ன் return கையாளப்படுகிறது இங்கே ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் மிகச் சிறிய கோட் செக்மென்ட் code segment இங்கே தரப்பட்டுள்ளது ப்ரோக்ராம் program ல் எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு சப்ரூட்டீன் subroutine கால் call இன்ஸ்ட்ரக்சன் instruction பிஎல் BL ஐ கொடுத்துள்ளீர்கள் எனில் இது நீங்கள் அழைக்கும் சப்ரூட்டீன் subroutine ஆகும் மைசப்MYSUB என்பது நீங்கள் அழைக்கும் சப்ரூட்டின் subroutine இன் லேபெல் label என்றும் மற்றும் இந்த ரெட் பாக்ஸ் red box சப்ரூட்டின் subroutine பாடியை body -ஐக் குறிக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த சப்ரூட்டின் subroutine க்குள் சில இன்ஸ்ட்ரக்சன்ஸ் instructions கள் இருக்கும் ஆனால் சப்ரூட்டின் subroutine க்குள் ஜம்ப் jump செய்வதற்கு முன் என்ன நடக்கும் லிங்க் ரெஜிஸ்டர் link register ஆர்14 r14 ல் அடுத்த இன்ஸ்ட்ரக்சன் instruction அட்ரஸ் address இது எக்ஸ் X என்று சொல்லலாம் இந்த எக்ஸ் X சேமிக்கப்படும் தற்போதைய பிசி PC மதிப்பு எக்ஸ் X என்றால் எக்ஸ் X ஆர்14 r14 இல் சேமிக்கப்படும் பின்னர் அது மைசப் MYSUB உடன் ப்ராஞ்சிங் branching ஆகும் மைசப் MYSUB இல் பல இன்ஸ்ட்ரக்சன்ஸ் instructions கள் இருக்கும் அது எக்ஸிகுயூட் execute ஆகும் இறுதியில் அது ரிட்டர்ன் பேக் return back ஆக விரும்பும்போது அது சில மூவ் MOV இன்ஸ்ட்ரக்சன் instruction களை எக்ஸிகுயூட் execute செய்கிறது என்ன வகையான மூவ் MOV மூவ் MOV ஆர்14 r14 to பிசி PC முக்கியமாக நீங்கள் மீண்டும் ப்ராஞ்சிங் பேக் branching back அல்லது ஜம்பிங் பேக் jumping back மூலம் இந்த இடத்திற்குத் திரும்பிச் செல்கிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து செயல்படுத்துதலை மீண்டும் தொடர செய்கிறீர்கள் இப்படித்தான் நீங்கள் சப்ரூட்டீன் கால் subroutine call ஐ செயல்படுத்துகிறீர்கள் மற்றும் எஆர்எம் ARM இல் திரும்புவீர்கள் ஆனால் இங்கே தெளிவாக குறிப்பிட்டுள்ளபடி இந்த வழியில் நீங்கள் நெஸ்ட்டட் சப்ரூட்டீன் கால் nested subroutine call அல்லது ரெக்கர்ஸன் recursion ஐ இம்பிளிமென்ட் implement செய்ய முடியாது இது மிகவும் பொதுவானது ரிட்டர்ன் அட்ரஸ் return address ஆர்14 r14 ஐ சேமிக்க உங்களிடம் ஒரே ஒரு ரெஜிஸ்டர் register மட்டுமே உள்ளது ஒரு சாப்ட்வேர் ஸ்டேக் software stack ன் பயன்பாட்டை விளக்குகின்ற ஒரு எளிய உதாரணத்தை இங்கே மீண்டும் காண்பிக்கிறேன் எஆர்எம் ARM ஒரு ஸ்டேக் stack கை ஆதரிக்கவில்லை என்று நான் சொன்னேன் ஆனால் கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்சன்ஸ் instructions களைப் பயன்படுத்தி சாப்ட்வேர் software ல் ஒரு ஸ்டேக் stack கை செயல்படுத்த செய்யலாம் நம்மிடம் உள்ள மெமரி லொகேஷன் memory location மூலம் நாம் இங்கே செயல்படுத்த அல்லது ஸ்டேக் stack கை விரும்புவதாக வைத்துக் கொள்வோம் ஆர்13 r13 என்பது நீங்கள் வழக்கமாக ஸ்டேக் பாயிண்டெர் stack pointer ஆக பயன்படுத்தும் ஒரு ரெஜிஸ்டர் register என்று சொன்னேன் நாம் ஆர்13 r13 ஐப் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் இவை சில மெமரி லொகேஷன்கள் memory locations மற்றும் ஆர்13 r13 இங்கே சுட்டிக்காட்டுகிறது இந்த ப்ரோகிராம் program ல் எனது மெயின் ப்ரோகிராம் main program லிருந்து நான் என்ன விளக்குகிறேன் நான் பிஎல் BL மைசப்1 MYSUB1 ஐ கால் call செய்கிறேன் இது மைசப்1 MYSUB1 இன் பாடி body மற்றும் மைசப்1 MYSUB1 இலிருந்து நான் மீண்டும் மற்றொரு சப்ரூட்டீன் subroutine மைசப்2 MYSUB2 வை அழைக்கிறேன் இது ஒரு நெஸ்டெட் கால் nested call இரண்டு லெவல் நெஸ்டிங் level nesting நான் இதை செயல் விளக்கமளிக்கிறேன் நெஸ்டிங் nesting ன் முதல் நிலையில் எனது ஆர்14 r14 மதிப்பு இழக்காமல் இருப்பதை உறுதிசெய்ய நாங்கள் மல்ட்டிப்பிள் ரெஜிஸ்டர் ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்க்ஷன் multiple register store instruction எஸ் டி STMFD ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே அது என்ன செய்கிறது இது அடிப்படையில் ஆர்14 r14 மற்றும் நமக்குத் தேவையான வேறு சில ரெஜிஸ்டர் register களை சேமிக்கிறது இந்த மூன்று மற்றும் இந்த ஆர்14 r14 லிங்க் ரெஜிஸ்டர் link registrer இங்கே ஆர்13 r13 ஸ்டேக் stack ல் சேமிக்கப்பட்டுள்ளன பின்னர் நீங்கள் மைசப்2 MYSUB2 பிரான்ச் branch க்கு பிரான்ச் அண்ட் லிங்க் branch and link செய்யவும் இப்போது உங்கள் ஆர்14 r14 மேலெழுதப்படுகிறது அதில் இந்த இன்ஸ்ட்ரக்சன் instruction இன் ரிட்டர்ன் அட்ரஸ் return address இருக்கும் மைசப்2 MYSUB2 செயல்படுத்தப்படுகிறது அது முடிந்ததும் நீங்கள் ஆர்14 r14 இல் சேமிக்கப்பட்ட அட்ரஸ் address க்குத் திரும்புவீர்கள் எனவே நீங்கள் இங்கே ரிட்டர்ன் பேக் return back ஆகி இங்கிருந்து மீண்டும் எக்ஸிகுயூசன் execution ஐ தொடங்குங்கள் இப்போது முடிவில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய லோட் மல்டிப்பிள் ரெஜிஸ்டர் லோட் இன்ஸ்ட்ரக்க்ஷன் load multiple register load instruction உள்ளது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஆர்13 r13 இலிருந்து மீண்டும் லோட் load செய்கிறீர்கள் இந்த ஆர்13 r13 அங்கு சுட்டிக்காட்டுகிறது இங்கே நீங்கள் ஆர்0 r0 ஐ ஆர்2 r2 க்கு லோட் load செய்கிறீர்கள் கடைசியாக பிசி PC க்கு லோட் load செய்யப்படும் எனவே இந்த ஆர்14 r14 மதிப்பு ஸ்டேக் stack கில் சேவ் save செய்யப்பட்டிருந்தாலும் அது இப்போது பிசி PC யில் லோட் load செய்யப்படும் அதாவது அது தானாகவே இங்கே ரிட்டர்ன் பேக் return back ஆகும் இந்த வகையான மல்டிப்பிள் ரெஜிஸ்டர் லோட் அண்ட் ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்க்ஷன் multiple register load and store instruction களை நீங்கள் நெஸ்டேட் சப்ரூட்டீன் nested subroutine அல்லது ரெக்கர்ஸன் recursion ஐ செயலாக்கம் செய்யப் பயன்படுத்தலாம் எஆர்எம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set ன் மிக முக்கியமான அம்சம் கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் conditional execution என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு தனித்துவமான அம்சமாகும் இது பொதுவாக பிற இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட்ஸ் instruction sets களில் காணப்படாது எஆர்எம் ARM க்கான வடிவமைப்பாளர்கள் இந்த செட் ஆப் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் set of instructions களை மிகவும் கவனமாக சிந்தித்துள்ளனர் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களை நிபந்தனைகளுக்கு உட்படுத்தலாம் என்று இது கூறுகிறது கண்டிஷனல் conditional என்றால் அவைகளை செயலாக்கம் செய்யலாம் அல்லது அவற்றை செயலாக்கம் செய்யக்கூடாது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உடனும் சில நிபந்தனைகளை நான் குறிப்பிட முடியும் சில குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுடன் ஒரு பீல்ட் field இருக்கும் இந்த நிபந்தனை இருந்தால் அது செயலாக்கம் செய்யப்படும் அவ்வாறு இல்லையெனில் அது செயலாக்கம் செய்யப்படாது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஹை லெவல் லாங்குவேஜ் high level language ல் இது போன்ற ஒன்றை நான் செயல்படுத்த விரும்புகிறேன் இங்கே எனக்கு ஒரு தீர்வு இருக்கிறது நான் ஆர்2 r2 ஐ 10 உடன் ஒப்பிட இவ்வாறு செயல்படுத்த செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அது ஜீரோ 0 உடன் சமமாக இருக்கிறதா அல்லது ஜீரோ 0 க்கு சமமாக இல்லையா என்பதை 10 உடன் சரிபார்க்க வேண்டும் எனது தேவை ஜீரோ 0 க்கு சமமாக இல்லாவிட்டால் இந்த கணக்கீட்டைச் செய்யுங்கள் எனவே நான் என்ன செய்கிறேன் நான் ஆர்2 r2 ஐ 10 உடன் ஒப்பிடுகிறேன் அது சமமாக இருந்தால் நான் இதை செய்ய வேண்டியதில்லை அது சமமாக இருந்தால் நான் இந்த ஸ்கிப் SKIP க்கு ப்ராஞ்சிங் branching செய்கிறேன் நான் இந்த இரண்டு இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களையும் தவிர்க்கிறேன் ஆனால் அது சமமாக இல்லாவிட்டால் நான் இந்த ஆட் ADD மற்றும் சப் SUB வழியாக செல்கிறேன் நான் சொல்ல விரும்பும் ஒரே விஷயம் என்னவென்றால் இங்கே எனக்கு ஒரு பிரான்ச் இன்ஸ்ட்ரக்க்ஷன் branch instruction தேவைப்படுகிறது ஆனால் இது போன்ற கண்டிஷனல் வரைட்டி conditional variety செயல்படுத்தலை நான் பயன்படுத்தினால் இங்கே என்ன நடக்கும் நாங்கள் மீண்டும் ஆர்2 r2 ஐ 10 உடன் ஒப்பிடுகிறோம் அடுத்து வரும் ஆட் ADD மற்றும் சப் SUB இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களில் நாம் ஆட் add செய்த கண்டிஷனல் போஸ்ட்ஃபிக்ஸ் conditional postfix சமமாக இல்லை அதாவது சமமாக இல்லாவிட்டால் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் எனவே நான் ஆட் இப் நாட் ஈகுவல் ADDNE என்று கூறும்போது கம்ப்யூட்டர் computer உண்மையில் ஜீரோ பிளாக் 0 flag ஐ சோதிக்கிறது அது ஜீரோ 0 ஆக இருந்தால் இதை செயல்படுத்தவும் இதேபோல் சப் இப் நாட் ஈகுவல் SUBNE ஜீரோ பிளாக் 0 flag ஜீரோ 0 எனில் இதை செயல்படுத்தவும் இந்த கண்டிஷனல் வரைட்டி conditional variety இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் ஒரு பிரான்ச் இன்ஸ்ட்ரக்க்ஷன் branch instruction ஐத் தவிர்க்க உதவுகின்றன இது பல ஷார்ட் ப்ரான்சஸ் short branches களை அகற்ற உதவுகிறது ஒரு பொதுவான குறியீட்டில் இதுபோன்ற பல நிகழ்வுகளை நீங்கள் காணலாம் இந்த கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் conditional instructions கள் இதுபோன்ற பல பிரான்ச் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் branch instructions களை நீக்கம் செய்ய உதவும் இது உங்கள் கோட் code ஐ குறுகியதாகவும் மற்றும் திறமையானதாகவும் மாற்றும் இது முக்கியமான நன்மையாகும் கிடைக்கக்கூடிய பல்வேறு போஸ்ட்ஃபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் postfix instructions இங்கே காட்டப்பட்டுள்ளது இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ன் ஒரு பகுதியாக நிபந்தனைகளை குறிக்கும் 4 பிட்ஸ் bits கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் ஒன்றாக இரண்டு நிபந்தனைகளை சரிபார்க்கிறோம் இது கன்வென்ஷனல் அப்ரோச் conventional approach நீங்கள் முதலில் ஆர்1 r1 மற்றும் ஆர்3 r3 ஐ ஒப்பீடு செய்கிறீர்கள் அவை சமமாக இல்லாவிட்டால் நீங்கள் நேராக ஸ்கிப் skip செய்யலாம் அதாவது நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை இது நேராக ஸ்கிப் skip க்கு வருவதற்கு சமமாக இல்லாவிட்டால் அடுத்த நிபந்தனை ஆர்5 r5 மற்றும் ஆர்6 r6 ஐ சரிபார்க்கவும் அவை சமமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஸ்கிப் skip க்குச் செல்லுங்கள் இல்லையெனில் நீங்கள் ஆட் add செய்யலாம் ஆனால் கண்டிஷனல் வரைட்டி conditional variety களில் இரண்டாவது கம்பார் இன்ஸ்ட்ரக்க்ஷன் compare instruction ஐயும் நீங்கள் கண்டிஷனல் conditional ஆக்கலாம் எனவே நீங்கள் இரண்டு பிரான்ச் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் branch instructions களை நீக்கம் செய்வதை இங்கே காண்கிறீர்கள் உங்கள் கோட் code மிகவும் திறமையான வகையில் மாறி வருகிறது கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் conditional execution instructions களின் சேர்க்கை மூலமாக இது மக்கள் கோட் code களை எழுதக்கூடிய புதிய டைமென்ஷன் dimension ஐச் சேர்த்தது கோட் code மிகவும் சிறியதாகவும் திறமையானதாகவும் இருக்கக்கூடும் மேலும் எக்ஸிகுயூஷன் டைம் execution time ஐப் பொறுத்தவரை குறைந்த நேரமே எடுக்கும் ஏனெனில் குறைந்த எண்ணிக்கையிலான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களே உள்ளன பிசி PC யின் மதிப்பை மாற்றும் மற்றொரு வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது நிச்சயமாக எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design -இன் பார்வையில் இது மிகவும் முக்கியமானது அல்ல இவை சூப்பர்வைசரி கால்ஸ் supervisory calls என்று அழைக்கப்படுகின்றன சாப்ட்வேர் இன்டெரப்ட் software interrupt அல்லது எஸ் டபிள்யு ஐ SWI என்று ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது இது ஒரு சப்ரூட்டீன் கால் subroutine call போன்றது இது ரெஜிஸ்டர் register ஆர்14 r14 இல் ரிட்டர்ன் அட்ரஸ் return address ஐச் சேமிப்பதன் மூலம் ஒரு சப்ரூட்டின் subroutine க்குச் ஜம்ப் jump செய்யும் ஆனால் முக்கிய வேறுபாடு என்னவென்றால் இந்த ஜம்ப் jump ஐச் செய்யும்போது அது ப்ராசஸர் மோட் processor mode ஐ சூப்பர்வைஸர் மோட் supervisor mode ஆக மாற்றும் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instruction கள் பொதுவாக ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் operating system உள்ள சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் நீங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் operating system திலிருந்து சில சேவைகளை கோரிக்கையாக செய்ய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் எஸ் டபிள்யு ஐ SWI கால் call ஐக் கொடுக்கிறீர்கள் இது ஓஎஸ் OS க்குத் ஜம்ப் jump செய்கிறது மேலும் மோட் mode ஆனது சூப்பர்வைஸர் மோட் supervisor mode ஆக மாறுகிறது பொதுவாக ஓஎஸ் OS செயல்படுத்தப்படும்பொழுது ப்ராசஸர் மோட் processor mode சூப்பர்வைஸர் supervisor ஆக மாறுகிறது அது ஆட்டோமெட்டிக்கல்லி automatically நிகழ்கிறது இதைப் பற்றி நாங்கள் மிக அதிகம் விவரிக்கவில்லை சுருக்கமாக எஆர்எம் ARM இல் உள்ள பல்வேறு வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் மற்றும் தனிப்பட்ட அம்சங்களை நாங்கள் கண்டோம் குறிப்பாக இந்த விரிவுரையில் கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் conditional execution ஐப் பற்றி பேசினேன் முன்னதாக நீங்கள் செயலாக்கம் செய்யும் போது அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் arithmetic and logic instructions களின் அடிப்படையில் பார்த்தீர்கள் இரண்டாவது ஆபெரண்ட் operand ஐ பல நெகிழ்வான வழிகளில் குறிப்பிடலாம் இந்த பிளெக்ஸிபிள் flexible முறைகளைப் பயன்படுத்தி உங்கள் கோட் code ஐக் குறைக்க பல வழிகள் உள்ளன பின்னர் மல்ட்டிப்பிள் ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்பெர் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் multiple register transfer instructions கள் என பல உள்ளன இந்த பாடத்திட்டத்தில் சில மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller போர்டு board களின் அடிப்படையில் நிறைய சோதனை செயல்முறை விளக்கங்களை நாம் பார்ப்போம் என்று நான் சொன்னேன் அடுத்த விரிவுரையில் நாங்கள் உங்களுக்கு பல பலகைகளில் ஒன்றின் மூலம் சோதனைகள் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றை அறிமுகப்படுத்துகிறோம் போர்டு board களின் அடிப்படை அம்சங்கள் வெவ்வேறு வகையான இணைப்பான்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி நாம் விவாதிப்போம் பின்னர் அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் Thank you